இன்றைய அமர்வில் பரிணாமம் அல்லது கணக்கியல் வரலாறு பற்றி விவாதிப்போம் கடந்த அமர்வில் கணக்கியல் தரமாக தரப்படுத்தப்பட்ட கணக்கியலின் பல்வேறு கருத்துகள் மற்றும் கொள்கைகளைப் புரிந்துகொண்டோம் கணக்கியல் எவ்வாறு உருவானது என்பதை இன்று பார்ப்போம் இப்போது கணக்கியல் அல்லது புத்தக பராமரிப்புடன் தொடர்புடைய இந்து அல்லது இந்திய பண்டிகையும் உங்களுக்குத் தெரியுமா நீங்கள் கொண்டாடும் எந்தவொரு பண்டிகைகளையும் நீங்கள் அடையாளம் காணவோ அல்லது நினைவில் கொள்ளவோ முடியுமா ஆனால் கணக்கிடுதலுடன் இது மிகவும் வலுவான உறவைக் கொண்டுள்ளது யாராலும் யூகிக்க முடியுமா நான் உங்களுக்கு ஒரு குறிப்பைக் கொடுப்பேன் இது கணக்கியல் காலத்தின் கருத்துடன் செய்ய வேண்டிய ஒன்று கடந்த அமர்வில் கணக்கியல் காலக் கருத்தை நாம் விவாதித்தோம் இதன் பொருள் நாம் புதிய புத்தகங்களை மீண்டும் திறக்கும் புத்தகங்களை மூடும்போது எல்லையற்ற காலங்கள் ஒரு குறிப்பிட்ட வருட காலமாக பிரிக்கப்படுகின்றன மேலும் அந்தக் காலத்தின் முடிவில் பி மற்றும் எல் மற்றும் இருப்புநிலை ஆகியவற்றை நாம் தயார் செய்கிறோம் கணக்கியல் காலம் கருத்து இப்போது உங்களுக்குத் தெரியுமா அல்லது அந்தக் காலத்துடன் தொடர்புடைய எந்த பண்டிகையும் உங்களுக்கு நினைவிருக்கிறதா இப்போது அரசாங்கங்களும் வணிகர்களும் ஏறக்குறைய காலத்திலிருந்தே பதிவுகளை வைத்திருப்பதற்கான கணக்கீட்டைப் பயன்படுத்துகின்றனர் மேலும் இந்தியாவுக்கு சோபாடிகளைத் தயாரிக்கும் மிக நீண்ட பாரம்பரியம் இருந்தது சோபாடிஸ் கணக்குகளின் புத்தகங்களைக் குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் பழைய சோபாடிகள் மூடப்பட்டு புதிய சோபாடிஸ் திறக்கப்பட்டது உங்களில் பலர் அதை தீர்மானித்திருக்கிறார்கள் அல்லது அதை நினைவில் வைத்திருப்பது லட்சுமி பூஜை என்று அழைக்கப்படுகிறது அது தீபாவளி கொண்டாடப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கிறேன் இப்போது லட்சுமி பூஜை என்பது ஒரு நல்ல நாள் அதில் பழைய புத்தகங்கள் மூடப்பட்டிருக்கும் புதிய புத்தகங்கள் அல்லது சோபதிகள் வணங்கப்படுகின்றன பின்னர் அவை மறுநாள் திறக்கப்படுகின்றன இந்திய பாரம்பரியத்தில் கணக்கியல் காலம் என்ற கருத்து எவ்வாறு உறுதியாக வேரூன்றியுள்ளது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது ஒரு பாரம்பரிய புகைப்படமாகும் இது சோபாதிகளை எவ்வாறு வணங்குகிறது பின்னர் தீபாவளியின்போது புதிய சோபாடிஸ் தொடங்கப்படும் பழைய காலகட்டத்தில் கணக்கியல் எவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கான சில பதிவுகளின் புகைப்படம் இது பல இந்திய வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பல நிதிக் கருவிகளைப் பற்றிய குறிப்பையும் நாம் காண்கிறோம் அவை பணப் பரிமாற்றத்திற்காக விரிவாகப் பயன்படுத்தப்பட்டன இங்கே சில ஹூண்டிகளின் புகைப்படங்கள் உள்ளன கௌடில்யா ஆர்த்த சாஸ்திரத்தைப் பற்றி உங்களில் பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கௌடில்யா ஆர்த்த சாஸ்திரம் கணக்கியல் குறித்த விதிகளை நன்கு ஆவணப்படுத்தியுள்ளது சாணக்யா அல்லது விஷ்ணுகுப்தா அல்லது கௌடில்யா ஆர்த்த அவர் ஒரு அரசியல்வாதி பொருளாதார நிபுணர் மற்றும் ஒரு ஆன்மீக குரு அவரது காலம் கிமு 4 ஆம் நூற்றாண்டில் உள்ளது கௌடில்யா கணக்கு கோட்பாட்டை பரிந்துரைத்தார் அதில் கணக்கு வைத்தல் நிதிநிலை அறிக்கைகள் தயாரித்தல் தணிக்கை செய்தல் மோசடி இடர் மேலாண்மை மற்றும் பல கணக்கியல் பொருளாதாரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக அவர் கருதினார் இந்தியாவில் பல்வேறு ராஜ்யங்கள் காலனித்துவ ஆட்சியின் வருகைக்கு 15 ஆம் நூற்றாண்டு வரை தனது படைப்புகளைப் பயன்படுத்தின பொருளாதார நிறுவனங்களில் கணக்கியலின் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்தார் மேலும் வளங்களை திறம்பட ஒதுக்கீடு செய்வதற்கு பொருளாதார செயல்திறனை சரியான அளவீடு செய்வது மிகவும் அவசியம் என்பதை அவர் உணர்ந்தார் இப்போது அவர் கணக்கியலின் பரந்த அளவைக் குறிப்பிட்டுள்ளார் மேலும் விளக்கத்தையும் கணிப்பையும் அதன் சரியான நோக்கத்தில் கருத்தில் கொண்டார் இப்போது பொருளாதாரத் தரவைப் பதிவு செய்வதற்கும் வகைப்படுத்துவதற்கும் கணக்கியல் விதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன இது தணிக்கையின் முக்கிய பங்கை வலியுறுத்தியது இது சுயாதீனமாக இருக்க வேண்டும் அவ்வப்போது மேற்கொள்ளப்பட வேண்டும் இரண்டு முக்கியமான அலுவலகங்களின் பொருளாளர் மற்றும் ஜெனரல் இருந்தனர் அவர்கள் தணிக்கை சுதந்திரம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமென்றே பிரிக்கப்பட்டனர் எனவே பொறுப்புக்கூறல் கணக்கிடப்பட்டது நிபுணத்துவம் கொண்டுவரப்பட்டது மற்றும் இந்த இரண்டு அலுவலகங்களையும் பிரித்ததன் காரணமாக மோதலின் நோக்கம் கணிசமாகக் குறைக்கப்பட்டது தெளிவு நிலைத்தன்மை மற்றும் விதிகளின் முழுமை ஆகியவை இத்தகைய அமலாக்கத்திற்கு முக்கியம் இந்த நடவடிக்கைகள் அவசியமானவை ஆனால் மோசடி கணக்கீட்டை அகற்ற போதுமானதாக இல்லை இப்போதுகௌடில்யா ஆர்த்த சாஸ்திர கணக்குகளின் பராமரிப்பின் படி இப்போது நிதியாண்டு நிர்ணயிக்கப்பட்டது மற்றும் கணக்குகளை மூடுவதற்கும் தணிக்கை செய்வதற்கும் ஒரு முழு செயல்முறை குறிப்பிடப்பட்டுள்ளது இது பல்வேறு துறைகளின் கணக்குகளை ஒருங்கிணைக்கும் முறையை உள்ளடக்கியது ஏனெனில் அரசாங்கத்தின் கீழ் உங்களுக்கு பல துறைகள் கிடைத்துள்ளன மேலும் ராஜ்யத்திற்காகவோ அல்லது மாநிலத்திற்காகவோ ஒரு முழுமை பெறுவதற்கு அவற்றை முறையாக ஒருங்கிணைப்பது அவசியம் இப்போது கணக்காளர்கள் பூர்த்தி செய்த கணக்குகளை தலைமை அலுவலகத்திற்கு வழங்க வேண்டும் கௌடில்யா கூறுகையில்நிகழ்களத்திற்காகவும் கடைசி காலத்திற்கான மற்றும் தற்செயலாக ரசீதுகள் வகைப்படுத்தப்பட்டு பண ரசீதுகள் கடனாளிகள் மற்றும் தற்போதைய மற்றும் திரட்டப்பட்ட வருமானம் பிற மூலங்களிலிருந்து வருமானம் வீழ்ச்சி ஆதாயங்கள் மற்றும் மோசமான கடன்களை அனைத்தையும் வேறுபடுத்தி மீட்டெடுப்பதுகாக செய்யப்படுகிறது அவர் ஆபத்து என்ற கருத்தை அங்கீகரித்துள்ளார் மற்றும் கடன்களுக்கான வெவ்வேறு வட்டி விகிதங்களை வசூலிக்க பரிந்துரைத்தார் வருமானம் நிச்சயமற்றதால் வெளிநாட்டு வர்த்தக கடன் அதிக வட்டி விகிதத்தை ஈர்த்தது எனவே ஆபத்தை கவனித்துக்கொள்வது அத்தகைய வகையான கடன்களில் ஆபத்து பிரீமியம் வசூலிக்கப்படலாம் இப்போது வகைப்பாட்டிற்கான செலவு செலவின வகைப்பாடு ரசீதுகளின் வகைப்பாட்டைப் போலவே செய்யப்பட்டது எனவே மூலதனச் செலவு மற்றும் வருவாய் செலவினங்களை வேறுபடுத்தும் செலவு இரண்டு வகையாகும் தினசரி செலவு மற்றும் இலாபகரமான செலவு வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையிலான வித்தியாசத்திற்கும் இடையிலான செலவு நிகர இருப்பு என்று அழைக்கப்பட்டது ஒரு காலத்தில் லாபத்தை ஈட்டக்கூடிய கட்டுமானத்தில் நீண்ட கால முதலீடுகளை செய்ய அவர் வலியுறுத்தினார் இது செயல்பாட்டில் உள்ள பணிகளைக் கண்காணிக்கும் இப்போது ஒரு கணக்காளரின் பங்கு மற்றும் பொறுப்பு நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது ராஜ்யங்கள் கருவூல செயல்பாட்டில் மூத்தவர்களிடமிருந்து ஜூனியர் கணக்காளர்களின் ஒரு படிநிலை அமைப்பு கட்டமைப்பில் கணக்காளர்கள் கணக்குகளின் புத்தகங்களை ஆண்டு அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட தரங்களின்படி பராமரிக்கின்றனர் மேலும் அவை ஆண்டின் இறுதியில் தணிக்கைக்கு வழங்கப்பட்டன கௌடில்யா கணக்காளர்களுக்கும் தணிக்கையாளருக்கும் நல்ல சம்பளம் வழங்க பரிந்துரைத்தார் ஏனெனில் அதிக வருமானம் அவர்களை நெறிமுறையாக வைத்திருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல சம்பளம் வழங்கப்படாவிட்டால் அவர்கள் மோசடி செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளன கௌடில்யாவின் கொள்கைகளின்படி மிக உயர்ந்ததாக இருப்பதால் உங்களில் பெரும்பாலோர் கணக்காளர்கள் தணிக்கையாளர்கள் ஆக நினைக்கலாம் இப்போது ஒரு மிக முக்கியமான மற்றும் கவர்ச்சிகரமான பகுதியாக இரண்டு அலுவலகங்கள் கருவூலம் மற்றும் தணிக்கை என பிரிக்கப்பட்டது நிதி செயல்பாடு மற்றும் தணிக்கை செயல்பாடுகளுக்கு இடையிலான வட்டி மோதலைத் தவிர்க்க இது அவசியம் நிதித் தலைவரும் தணிக்கைத் தலைவரும் சுயாதீனமாகவும் தனித்தனியாகவும் அரசரிடம் புகாரளிக்க வேண்டும் என்று கௌடில்யா திட்டவட்டமாகக் கூறினார் இருவருக்கும் இடையில் மோதல் ஏற்படுவதற்கான சாத்தியத்தை அவர் அங்கீகரித்தார் இந்தியாவில் தற்போதைய அரசாங்கத்திற்கு தணிக்கை கம்ப்ரோலர் ஜெனரல் உள்ளது மற்றும் நிதி அமைச்சகம் இவை இரண்டு தனித்தனி செயல்பாடுகளாகும் இருப்பினும் கார்ப்பரேட் உலகில் பல முறை இந்த செயல்பாடுகள் அவ்வளவு தனித்தனியாக இருக்காது ஏனெனில் தணிக்கை நிர்வாகிகள் சி க்கு நேரடியாக தலைமை நிர்வாக அதிகாரிக்கு பதிலாக அறிக்கை அளிக்கலாம் ஆனால் கோட்பாட்டளவில் முழுமையான பிரிவினை மற்றும் தணிக்கையாளர்களுக்கு ஒரு சுயாதீனமான நிலையை வைத்திருப்பது அவசியம் இதனால் அவர்கள் நேரடியாக தலைமை நிர்வாக அதிகாரி அல்லது குழுவிற்கு புகாரளிக்க முடியும் கௌடில்யா நெறிமுறை கலாச்சாரத்தை கட்டியெழுப்புவதை கணிசமாக வலியுறுத்தினார் ஏனென்றால் ஒரு அறநெறி இல்லாவிட்டால் நீங்கள் எந்த விதிகளை விதித்தாலும் மக்கள் எப்படியாவது பல்வேறு வகையான மோசடிகளை செய்வதற்கான வழிகளையும் கண்டுபிடிப்பார்கள் இப்போது கௌடில்யா தனிநபர்களின் தனிப்பட்ட மதிப்புகளை பிரதிபலிப்பதாக நம்பினார் மேலும் நெறிமுறை மதிப்பு கற்றல் குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் வயது வந்தோரின் நெறிமுறை நடத்தை தொழில்முறை திறனைப் போலவே முக்கியமானது ஏனெனில் மோசடிகள் நடக்காது அல்லது முறையற்ற நடத்தை நடக்காது என்பதை உறுதிப்படுத்த திறன் மட்டும் போதாது ராஜ்யத்தில் நெறிமுறை காலநிலையை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை அவர் முன்மொழிந்தார் இருப்பினும் அவர் நடைமுறை மற்றும் ஊழலின் திறனை அங்கீகரித்தார் கணக்கியலில் அவர் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் மோசடி அறிக்கையிடல் காரணமாக நிதி அறிக்கைகளை தவறாக விளக்குவது பற்றி பேசினார் விதிகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காக வெகுமதி மற்றும் தண்டனை வழங்கும் முறையை அவர் வகுத்தார் இப்போது கணக்குகளின் சரிபார்ப்பு மற்றும் தணிக்கை இப்போது தொடர்ச்சியான கண்காணிப்பு அவ்வப்போது தணிக்கை செய்தல் உறுதிமொழி சரிபார்ப்பு என்ற கருத்து பண்டைய காலங்களில் கூட இருந்தது காசோலைகள் தினசரி மற்றும் அவ்வப்போது ஐந்து இரவுகள் பக்ஷாக்கள் மாதங்கள் நான்கு மாதங்கள் மற்றும் ஆண்டு ஆகியவை அவ்வப்போது காசோலைகள் செய்யப்பட்ட காலங்கள் இப்போது வருமானம் மற்றும் கட்டண வவுச்சர்களை சரிபார்க்க இன்றைய தினத்தில் பயன்படுத்தப்படும் பண்புகளும் அந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டன சுவாரஸ்யமாக ஒவ்வொரு துறையிலும் சார்புடைய இனங்கள் இருந்தன மூத்தவர்களுக்கு தகவல்களை வழங்குவதற்கும் தவறுகளை அறிவிப்பதற்கும் உளவாளிகள் இருந்தனர் எனவே கீழ் மட்டத்தில் என்ன நடக்கிறது என்பது ஒற்றர்கள் மூலம் மூத்தவர்களுக்கு நேரடியாகத் தெரிவிக்கப்பட வேண்டும் மோசடி பரிவர்த்தனைகளைக் கண்டுபிடிப்பதற்கும் நிதிநிலை அறிக்கைகளை தவறாகக் காட்டியதற்காக கணக்காளர்களைத் தண்டிப்பதற்கும் ஒரு முழு செயல்முறை இருந்தது இது பண்டைய இந்தியாவைப் பற்றியது அங்கு கணக்கியல் மிகவும் சிறப்பாக உருவாக்கப்பட்டது இப்போது மேற்கத்திய நாடுகள் வளர்ந்தவரை மேற்கு நாடுகளைப் பொறுத்தவரையில் கணக்கியல் மிகவும் பின்னர் உருவாக்கப்பட்டது ஆகவே 1445 ஆம் ஆண்டில் லூகா பேட்சோலி பசியோலி நவீன கணக்கியலின் தந்தையாகக் கருதப்படுகிறார் ஏனெனில் அவர் கணக்கியலின் முதல் நவீன பாடப்புத்தகத்தை வெளியிட்டார் அவர் இத்தாலியைச் சேர்ந்தவர் இப்போது அரசாங்கங்களும் வணிகர்களும் பரிவர்த்தனை முறையைப் பயன்படுத்துகின்றனர் மிக நீண்ட காலமாக பதிவு செய்கின்றனர் இருப்பினும் இந்த அமைப்பு குறிப்பாக ஐரோப்பாவில் வணிகர்களுக்கு ஒரு தரமாக மாறியது பேசியோலி கட்டமைத்து அதை தனது புத்தகத்தில் ஒழுங்கமைத்த பின்னரே நேர்ந்தது எனவே இப்போது எழக்கூடிய கேள்வி பண்டைய இந்தியாவில் உள்ளது இது ஆர்த்த சாஸ்திரத்தில் நீங்கள் காணக்கூடிய ஒரு விரிவான கணக்கியல் முறைமை நம்மிடம் இருக்கக்கூடும் ஏனென்றால் வளர்ந்த வர்த்தகத்தின் அளவைக் கணக்கியல் முறை ஆதரிக்க வேண்டும் எனவே வணிகம் வர்த்தகம் வர்த்தகம் மற்றும் தொழில் அனைத்தும் பண்டைய இந்தியாவில் மிகவும் வளர்ந்தவை என்பதை நாம் காண்கிறோம் மிக உயர்ந்த BoP உபரி இருந்தது இது பேலன்ஸ் ஆஃப் பேமென்ட்ஸ் உபரி இது தங்கத்தின் இயக்கத்தால் குறுக்கு சரிபார்க்கப்படலாம் ஏனெனில் இந்தியாவுக்கு மாற்றப்படுவதற்குப் பயன்படுத்தப்படும் நிறைய தங்கங்கள் அந்த இயக்கம் பற்றிய பதிவுகள் உள்ளன மேலும் வழிசெலுத்தல் பற்றிய பதிவுகளும் கிடைக்கின்றன ஏனெனில் கடல் வழிகள் வழியாக வர்த்தகம் நடந்து கொண்டிருந்தது அதுவும் கிடைக்கிறது இப்போது பண்டைய காலத்திலுள்ள இந்திய வணிகம் இந்திய துணைக் கண்டத்தில் உள்ள வணிகர்கள் கார்ப்பரேட் வடிவத்தை மிகவும் பழங்காலத்திலிருந்தே பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் பெருநிறுவன வடிவம் ஸ்ரேனி என அறியப்படுவதையும் தேர்வு காட்டுகிறது இப்போது கிமு 800 இல் பதிவுகள் கிடைக்கின்றன மேலும் கி பி 1000 இல் இஸ்லாமிய படையெடுப்பு வரும் வரை அங்கிருந்து அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டது இப்போது ரோமன் புரோட்டோ நிறுவனங்களுக்கு முன்பாக கார்ப்பரேட் படிவத்தை மிக நீண்ட காலத்திற்கு பயன்படுத்துவதற்கான ஆதாரங்களை இது வழங்குகிறது உண்மையில் பண்டைய இந்தியாவில் ஸ்ரேனியின் பயன்பாடு பரவலாக இருந்தது கிட்டத்தட்ட எல்லா வகையான வணிக அரசியல் மற்றும் நகராட்சி நடவடிக்கைகள் உட்பட மேலும் இந்த நிறுவனங்கள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டன நிர்வகிக்கப்பட்டன மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்டன என்பதை ஆராயும்போது அவை நவீன நிறுவனங்களுடன் பல ஒற்றுமைகளைக் கொண்டுள்ளன என்பதைக் காணலாம் இந்தியாவில் கார்ப்பரேட் வடிவத்தின் பொருளாதார வரலாறு குறித்து பேராசிரியர் விக்ரமாதித்ய கன்னா எழுதிய விரிவான புத்தகம் இதுவாகும் எனவே இந்த ஸ்லைடுகளை அதிலிருந்து எடுத்துள்ளோம் குறிப்பாக உலக பொருளாதார வரலாறு பற்றி வேறு சில பதிவுகளும் எங்களிடம் உள்ளன எனவே பால் பைரோச் ஒரு சிறந்த போருக்குப் பிந்தைய பொருளாதார வரலாற்றாசிரியராக இருந்தார் அவர் குறிப்பாக தொழில்துறை வரலாற்றையும் நகர்ப்புற வரலாற்றையும் ஆவணப்படுத்தியுள்ளார் அங்கு இந்தியாவின் பங்கைப் பற்றி நிறைய கூறப்பட்டுள்ளது ஏனெனில் இந்தியா பிரிட்டிஷ் வருகைக்கு முன்னர் மிகவும் தொழில்மயமான நாடு மற்றும் ஒரு அங்கஸ் மேடிசனின் படைப்பிலிருந்து மேலும் விரிவான பதிவு கிடைக்கிறது ஆகவே உலக பொருளாதார வரலாறு குறித்த மிக முக்கியமான ஒரு திட்டத்தின் பொறுப்பாக அங்கஸ் மேடிசன் இருந்தார் இது ஓஇசிடி மேம்பாட்டு மைய ஆய்வுகளால் நிறுவப்பட்டது இப்போது கொண்டுவரப்பட்ட பொருளாதார வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது அங்கஸ் மேடிசனின் பணியில் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்கைப் பார்த்தால் அது 00 முதல் 1998 வரை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது அதே இங்கே ஸ்லைடில் மீண்டும் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே 00 இல் இந்தியா மிக உயர்ந்த பங்கைக் கொண்டிருந்தது என்பதை இங்கே காணலாம் இது 1000 ஆம் ஆண்டு வரை 32 9 சதவிகிதமாக இருந்தது இது உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 28 9 சதவிகிதமாகவும் 1700 வரை 24 சதவிகிதமாகவும் இருந்தது எனவே இந்தியாவும் சீனாவும் உலகின் மேலாதிக்க பொருளாதாரங்களாக இருந்தன என்பதை நீங்கள் எளிதாகக் காணலாம் மேற்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற பிற நாடுகள் பின்னர் வந்துவிட்டன எனவே நான் செய்ய முயற்சிக்கும் விஷயம் என்னவென்றால் இந்தியாவுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மிக உயர்ந்த பங்கு நம்மிடம் ஒரு நல்ல கணக்கியல் முறை இருப்பதற்கான ஒவ்வொரு சாத்தியமும் உள்ளது எனவே கௌடில்யா மற்றும் பிற ஆசிரியர்களால் ஆவணப்படுத்தப்பட்ட கணக்கியல் முறைக்கு பிற ஒத்துழைப்பு பதிவுகளின் ஆதரவு உள்ளது எனவே இதன் மூலம் நாம் இங்கே நிறுத்துவோம் இதைப் பற்றிய விவரங்களை இணையத்தில் காணலாம் எனவே மூலத்தையும் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் இப்போது இங்கே நீங்கள் அதை ஒரு வரைபட வடிவில் காணலாம் இத்துடன் நிறுத்துவோம்